'இன் த ஃப்ளட்' ன் கதைக்களனின் உள்ளமைப்பு முக்கிய வார்த்தைகள் 'இன் த ஃப்ளட்' முன்னறிவித்தல் மையக்கருத்து சின்னம் நெருக்கமான வாசிப்பு தீம் முடிவு வணக்கம் மீண்டும் வருக இன்று நாம் சிவசங்கர பிள்ளையின் 'இன் த ஃப்ளட்' யின் கதை நுட்பங்களைப் பற்றி அதிகம் பேசப்போகிறோம் எனவே நமது முந்தைய அமர்வில் நாம் பர்சனாலிட்டி பற்றியும் ஆன்த்ரபோமார்பிசம் பற்றியும் பேசினோம் இன்று நாம் முன்னறிவிப்பு ஃபோர் ஷாடோ foreshadow பற்றி பேசப் போகிறோம் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதற்கு அந்த வார்த்தையே நமக்கு துப்பு கொடுக்கிறது ஃபோர் என்றால் எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் நடக்க வேண்டியது என்று அர்த்தமாகும் நிழல் என்பது பிரதிபலிப்பு என்று அர்த்தமாகும் எனவே ஃபோர் ஷாடோ என்பது பின்னர் நடக்கவிருக்கும் விஷயங்கள் முன்கூட்டியே சுட்டிக்காட்டப்படுகின்றன என்பதாகும் எனவே ஃபோர் ஷாடோ வின் அகராதி வரையறை பின்வருமாறு ஒரு புனைகதை அல்லது நாடகத்தின் காட்சிகளில் நிகழ்வுகளின் அமைப்பு மற்றும் விளக்கக்காட்சி எனப்படுவதாகும் இதனால் வாசகர் அல்லது பார்வையாளர் தாமாகவே அந்த கதையில் பின்னர் என்ன நிகழப்போகிறது என்பதை ஓரளவிற்கு கணித்துக் கொள்வதாகும் எனவே கதையில் வாசகரை அல்லது பார்வையாளரை அவர்கள் கதையில் பின்னர் என்ன நிகழப்போகிறது என்ற எதிர்பார்ப்பை விவரிக்கிறது எனவே ஃபோர் ஷாடோ வின் என்பது அந்த கதையில் பொதுவான சூழ்நிலையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் இவற்றால் கதையில் ஒரு இணக்கத்தை வழங்க முடியும் அல்லது இது ஒரு குறிப்பிட்ட காட்சி அல்லது பொருளாக இருக்கலாம் பிற்காலத்தில் கதை கையாளப்படும் விதத்திற்கு இது ஒரு துப்பு அல்லது குறிப்பைக் கொடுக்கும் நான் சொன்னது போல் நரேடிவ் ஒரு பொதுவான தொனி என்னவென்றால் பின்னர் என்ன நடக்கப் போவது என்பதைக் கண்டறிய வாசகர்களுக்கு அறிவுறுத்துவதாகும் அல்லது இது ஒரு குறிப்பிட்ட காட்சி அல்லது நரேடிவில் உள்ள ஒரு பொருளாக இருக்கலாம் இது பின்னர் மைய கதாபாத்திரங்களுக்காக அல்லது கதைக்களத்திற்கு நடக்கவிருக்கும் விஷயங்களைப் பற்றிய குறிப்புகளைக் கொடுக்கும் எடுத்துக்காட்டாக நீரில் மூழ்கி மரணம் சம்பவிக்கும் என்பதை வெள்ளம் குறிக்கிறது மற்றும் ஜார்ஜ் எலியட்டின்George Eliot's 'மில் ஆன் தி ஃப்ளோஸ்"Mill on the Floss' என்பது ஃபோர் ஷாடோ வை பற்றி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இப்போது இந்த வாரத்திற்கான 'இன் த ஃப்ளட்' என்று கதையின் சூழலில் ஃபோர் ஷாடோ விற்கான அனைத்து எடுத்துக்காட்டுகளும் என்ன முதலாவதாக மற்றும் மிகவும் வெளிப்படையான ஒன்று முதலை மூலம் மரணம் ஆரம்ப கட்டங்களில் இந்த உயிரினம் வெள்ளத்தில் தோற்றமளிப்பது ஒருவிதமான பரிந்துரையாகும் திருடர்களைத் தாக்கும் போது நாய் தண்ணீரில் விழுவது அது நீரில் மூழ்கி இருக்கப்போகிறது என்பதை குறிக்கும் மற்றொரு பரிந்துரையாகும் நாய் மற்றும் திருடர்களுக்கும் இடையே நடைபெற்ற சம்பவமான ஒரு பெரிய சண்டையானது உங்களுக்கு நினைவிருக்கலாம் நாய் திருடர்களில் ஒருவரைத் தாக்கும்போது அல்லது கடிக்கும்போது அது தண்ணீரில் விழுவது என்பது ஒருவிதமான அறிவுறுத்தல் இதுவே நாய்க்கு பின்னர் என்ன நடக்கப் போகிறது என்பதை விவரிக்கையில் ஃபோர் ஷாடோ வாக திகழ்கிறது நாம் கதையைப் படிக்க துவங்கியதிலிருந்து நாய் தண்ணீரில் மிதந்து வரும் சடலத்தை சாப்பிட முயற்சிக்கிறது அப்போது அது நீரில் மூழ்கிவிடுகிறது முதலை நாயை சாப்பிட்டுவிடுகிறது என்பது நமக்குத் தெரியும் இந்த கதையில் ஃபோர் ஷாடோ வாக மற்றொரு எடுத்துக்காட்டு உள்ளது ஒரு பாம்பு சென்னனின் குடிசைக்குள் நுழையும் போது அது நிகழ்கிறது எனவே குடிசைக்குள் பாம்புகள் நுழைவது சென்னனின் நாயைக்Chennans dog கொள்ளையடிக்கும் திருடர்களின் ஊடுருவலை முன்னறிவிக்கிறது ஃபோர் ஷாடோ foreshadow எனவே பாம்பின் வருகையானது சென்னனின் சொத்தை கொள்ளையடிக்கப் போகும் இந்த ஊடுருவல்களுக்கு ஒரு வகையான அறிகுறியாகும் மீண்டும் சடலம் தண்ணீரில் மிதந்து வருவது நாய்க்கு ஏற்படக்கூடிய கடுமையான முடிவை முன்னறிவிக்கிறது சென்னனின் குடிசைக்கு அருகிலுள்ள வெள்ள நீரில் மிதக்கும் சடலங்களில் இந்த நாயும் ஒன்றாகும் இப்போது சிவசங்கர பிள்ளையின் கதையில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் கதை நுட்பங்களின் பிற அம்சங்களைப் பார்ப்போம் நான் இப்போது கதையின் மையக்கருத்தைப் பற்றி பேச விரும்புகிறேன் மையக்கரு என்பது கதையில் அடிக்கடி தோன்றும் ஒரு குறியீட்டு உருவம் அல்லது ஒரு குறியீட்டு யோசனையைத் தவிர வேறில்லை எனவே இது ஒரு வகையான தொடர்ச்சியான முறை இது ஒரு தொடர்ச்சியான படம் அல்லது தொடர்ச்சியான யோசனை அல்லது தொடர்ச்சியான சின்னம் மற்றும் மையக்கருத்துகளாக இருக்கக்கூடும் நான் சொன்னது போல் சின்னங்கள் ஒலிகள் செயல்கள் யோசனைகள் அல்லது வார்த்தைகளாகக் கூட இருக்கலாம் நாயின் தொடர்ச்சியான அழுகையானது மனித அழுகையை ஒத்திருக்கிறது இது ஒரு மையக்கருவாகவும் இருக்கலாம் மீட்கப்பட வேண்டியதா அல்லது மீட்கப்பட வேண்டாததா என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் கதையில் தோன்றுவது மிகவும் சுவாரஸ்யமான அம்சமாகும் இப்போது ஒரு மையக்கருத்தின் சில செயல்பாடுகளைப் பார்ப்போம் விமர்சகர்களைப் பொறுத்தவரையில் கதையின் மையக்கருத்தானது கதையின் கருப்பொருளோடு படங்களையும் யோசனைகளையும் சேர்ப்பதன் மூலம் ஒரு கதை பலப்படுத்துகின்றன எனவே மையக்கருத்து அல்லது கதை வடிவங்களால் கதையின் மையக் நோகத்தை பலப்படுத்தப்படுகின்றது ஆகவே ஒரு நோக்கம் என்பது இலக்கியக் கலையின் முழுப் பணியையும் மீண்டும் மீண்டும் நிகழ்த்துகிறது அல்லது பரப்புகிறது இப்போது படகு என்பது மையக்கருத்தின் மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாகும் படகு பல முறை தோன்றுகிறது உண்மையில் படகானது நான்கு முறை சென்னன் மற்றும் அவரது நாய் இருக்கும் சூழலில் காட்சியளிக்கிறது எனவே முதல் முறையாக படகானதுதோன்றியபோது சென்னனும் அவரது குடும்பத்தினரும் மீட்கப்பட்டனர் அதன் பிறகு மூன்று முறை நாய்க்கு மீட்பானது மறுக்கப்பட்டது எனவே படகின் இந்த தொடர்ச்சியான தோற்றமானது கதையின் பெரிய கருப்பொருள் சித்தாந்தத்தின் அடிப்படையில் மிகவும் சுவாரஸ்யமானது மற்றும் குறிப்பிடத்தக்கதாகும் இப்போது படகு எதை குறிக்கிறது அது செல்வத்தை குறிக்கிறது 'இன் த ஃப்ளட்' கதையில் பணக்கார நபர்கள் மட்டுமே படகு வைத்திருக்கிறார்கள் ஆகையால் படகு வைத்திருப்பது பாதுகாப்பை குறிக்கிறது வெள்ளத்தின் போது ஒரு படகு இருந்தால் மட்டுமே நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள்படகு என்பது உயிர்வாழ்வதைக் குறிக்கிறது எனவே சென்னனின் நாயின்Chennans dog's விஷயத்தில் படகு உயிர்வாழ்வதற்காக அல்ல ஆனால் பாதுகாப்பு மறுக்கப்படுகிறது இதன் விளைவாக படகு மரணத்தை அடையாளப்படுத்துகிறது ஏனெனில் அது நாய்க்கு உண்டான வாழ்க்கையை மறுக்கிறது இந்த காட்சியில் படகு உள்ளது ஆனால் அது நாய்க்கு உதவ மறுக்கிறது இப்போது சின்னம் சின்னம் என்பது ஒரு மையக்கருத்திலிருந்து மிகவும் வேறுபட்டதல்ல ஆனால் சின்னங்களை தெளிவாக எடுத்து அதைப் பற்றி நாம் பேசுவோம் கதையின் வெவ்வேறு சின்னங்கள் பற்றி மிகவும் குறிப்பாக புரிந்துகொள்வோம் எனவே ஒரு சின்னம் என்பது ஒரு பொருள் அல்லது உறுப்பு வேறு ஒரு கருத்தையோ அல்லது அக்கறையையோ குறிப்பதற்காக அது ஒரு விவரிப்பில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு விஷயம் வேறொரு விஷயத்தை குறிக்கிறது இதுவே ஒரு குறியீடு என்பதனை சுருக்கமான விளக்கமாகும் சின்னங்கள் பொதுவாக ஒரு கதை முழுவதும் திரும்பத் திரும்ப நிகழ்கின்றன குறியீடு என்பது கதையின் நிகழ்வுகள் கதாபாத்திரங்கள் மற்றும் கதையைச் சொல்வதில் ஆசிரியரின் முதன்மை அக்கறைகள் பற்றிய முக்கியமான தகவல்களை வழங்குகிறது எனவே கதையில் சில விஷயங்கள் ஏன் சேர்க்கப்பட்டுள்ளன என்பதற்கான குறிப்பை சின்னங்கள் உங்களுக்கு வழங்குகின்றன கதையில் சில கூறுகள் அல்லது சில பொருள்கள் அல்லது சில காட்சிகளைச் சேர்ப்பதன் பெரிய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பது பற்றி சில குறிப்புகளை சின்னங்கள் நமக்கு வழங்குகிறது எனக்கு வரும் முதல் உதாரணம் தவளை கதையில் ஒரு முக்கிய அடையாளமாக தவளையை நாம் காணலாம் மற்றும் தவளை என்ன செய்கிறது கதையை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் கூரையின் மேற்பரப்பின் மீது தனியாக இருக்கும் நாயின் அசைவுகளால் பயந்துபோன தவளையானது வெள்ள நீரில் குதிக்கிறது அதற்கு முன் அது நாயின் முகத்தில் சிறுநீர் கழிக்கிறது எனவே இது நாயின் இருப்புக்கு ஒரு வகையான அவமானம் ஏற்படுத்துகிறது மேலும் இந்த நிகழ்வு நாயைத் தாக்கிய திருடனின் நடத்தைக்கு இணையானதாகும் எனவே நீங்கள் கதையை நினைவில் வைத்திருந்தால் திருடர்கள் சென்னனின் சொத்தைChennans property கொள்ளையடிக்க வருகிறார்கள் நாய் திருடர்களைத் தாக்கி வீட்டைப் பாதுகாக்கும் போது திருடர்கள் நாயை வன்முறையில் அடிப்பதன் மூலம் பதிலடி கொடுத்தார்கள் எனவே இது ஒரு அவமானமாகும் சென்னனின் நாய்க்குChennans dog திருடர்கள் வழங்கும் வன்முறைக்கு அவமானகரமான அம்சம் உள்ளது இப்போது மீண்டும் முதலை கதையில் வரும் மிக முக்கியமான அடையாளமாகும் இந்த கதை உலகின் பெரிய பின்னனியில் இது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றைக் குறிக்கிறது கதையின் ஆரம்பத்தில் ஏதாவது சாப்பிடலாமா என்ற நயவஞ்சக தன்மையுடன் நாயைக் கடந்து மெதுவாக உரசிக்கொண்டு முதலையானது சென்றது அதன் வெளிப்படையான திருட்டுத்தனத்துடன் தண்ணீரில் நகர்ந்தது அதன் கட்டுப்பாடற்ற முறையில் மறைக்கப்பட்டுள்ளது எனவே மிகவும் மேலோட்டமான மட்டத்தில் முதலை மிகவும் மென்மையானதாக காட்டப்படுகிறது இது ஆரம்பத்தில் நாயை கடந்து மிகவும் மெதுவாக நகருகிறது அது மிகவும் திருட்டுத்தனமாக உள்ளது மிகவும் அமைதியாக இருக்கிறது அது மிகவும் கட்டுப்பாடற்றதாக திகழ்கிறது இது மிகவும் வெளிப்படையாக தலையிடவில்லை எனவே ஆனால் இது உண்மையில் முதலை அடிப்படை கொண்ட கதை அல்ல முதலை மிகவும் ஆபத்தான உயிரினமாகும் நாய்க்கு அது தெரியும் அதனால்தான் முதலை மெதுவாக கூரையை கடந்து வரும் தருணத்தை கவனிக்கும்போது நாயானது சிணுங்கவும் குரைக்கவும் தொடங்குகிறது ஆனால் முதலை மனிதர்களின் கருணையற்ற தன்மைக்கு இணையாக நிற்கக்கூடும் மனிதர்கள் மிகவும்இரக்கமுள்ளவர்களாக தோன்றலாம் ஆனால் அந்த வெளிப்படையான தீங்கற்ற அல்லது கருணைமிக்க தோற்றத்தின் கீழே மிகவும் மிருகத்தனமான அல்லது வன்முறையான பண்புகள் மறைக்கப்பட்டு இருக்கலாம் எனவே முதலை என்பது அப்பாவி மக்களின் வெளிப்புறத்தை தோற்றத்தை குறிக்கிறது நான் சொன்னது போல் நாயின் பார்வையில் படகுகளில் வந்தும் எந்த உதவியும் செய்யாத அந்த ஆண்கள் முதலைக்கு ஒப்பானவர்கள் எனவே இந்த காட்சியில் வருகை தரும் ஆண்களின் நடத்தைக்கு ஒரு இணையானதாக இருக்கிறது ஆனால் அவர்கள் உண்மையில் எதுவும் செய்யவில்லை இதே பயத்தையும் முதலையும் ஒத்திருக்கிறது முதலையானது பாதிக்கப்படக்கூடிய மற்றும் பலவீனமானவர்களுக்கு weak தீங்கற்றதாக தோற்றமளிப்பது மனிதர்கள் ஏற்படுத்தும் அச்சுறுத்தலை ஒத்திருக்கிறது எனவே தோற்றங்கள் ஏமாற்ற கூடியதாகும் ஆகவே அது முதலையின் குறியீட்டு மதிப்பில் மறைந்திருக்கும் பெரிய உண்மையாகும் இப்போது சென்னனின் நாயைப் பார்ப்போம் இது கதையில் மிகவும் குறிப்பிடத்தக்க அடையாளமாகும் நாய்கள் விசுவாசம் உறுதி அன்பு மற்றும் தைரியத்தை குறிக்கின்றது என்பதை நம்மில் பலருக்குத் தெரியும் ஆனால் இந்த கதையின் சூழலில் நாயானது சென்னனின் உருவத்திற்கும் ஒரு நிலைப்பாடு கொண்டிருக்கிறது தாழ்வானவர்களிடமிருந்து மிகவும் தாழ்த்தப்பட்டவர் ஆனபடியால் நாயை இந்த நபருடன் ஒரு ஒப்பீட்டு சின்னமாக காண்பிக்க முடிகிறது இக்கதையில் உள்ள நாய் சென்னனுடைய வீட்டைப் பாதுகாக்க போராடுகிறது ஏனெனில் சென்னன் தனது வீட்டைப் பாதுகாக்க போராடியிருப்பார் எனவே மீண்டும் எஜமானருக்கும் எஜமானரின் நாய்க்கும் இடையில் ஒரு இணையானது இருக்கின்றது அண்டை வீட்டாரால் சென்னன் மீட்கப்படாவிட்டால் அந்த நாயின் தலைவிதியானது சென்னனுக்கு வரவிருந்த ஆபத்தான வாய்ப்பைக் குறிக்கிறது எனவே சென்னன் அதிர்ஷ்டசாலி ஆனால் அவர் மீட்கப்படாவிட்டால் மீதமுள்ள கதையில் நாய் அவதிப்படுவது போல சென்னனும்மீட்கப்படவில்லை என்றால் என்னவாகியிருக்கும் இந்த கதையில் நாயின் நோக்கம் மற்றும் செயல்பாட்டிற்கான சில குறிப்பிடத்தக்க தாக்கங்களை அறிந்துகொள்ள இப்போது கொஞ்சம் நெருக்கமான வாசிப்பை செய்வோம் எனவே உங்களுக்காக ஒரு நெருக்கமாக வாசிக்க நான் மிகவும் ஆர்வமாக எடுத்துக்கொண்டுள்ள பத்தி இதுவாகும் அங்குள்ள சிறிய பத்தியைப் படிக்கிறேன் உள்ளூர்வாசிகள் பலர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வறண்ட நிலத்திற்குச் சென்றனர் குடும்பத்திற்கு சொந்தமான படகு இருந்திருந்தால் அவர்களில் ஒருவர் தங்கள் வீட்டையும் உடைமைகளையும் பாதுகாக்க அங்கேயே இருந்து இருப்பார் " எனவே ஒரு குடும்பம் படகு வைத்திருந்தாலும் கூட அவர்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு தப்பி ஓடியிருக்க மாட்டார்கள் அவர்களில் ஒருவர் வீட்டில் இருந்து கொண்டு கொள்ளையர்களிடமிருந்து அவர்களது உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வார்கள் எனவே இந்த சுவாரஸ்யமான யோசனைகளுக்கு இங்கே சில கேள்விகளைக் கேட்போம் எனவே எனது மனதில் எழும் கேள்விகள் என்னவென்றால் தன்னுடைய உடைமைகளை காத்துக் கொள்ள சென்னனின் எஜமானர்Chennan's master தனது ஊழியரையும் ஊழியரின் குடும்பத்தினரையும் வெள்ளத்தில் விட்டு சென்றுவிட்டாரா ஆகவே சென்னனின் ஐந்து வாழை மரங்கள் மற்றும் அவரது வைக்கோல் அடுக்கு போன்றவற்றைப் பற்றி நாம் பேசும் உடைமைகள் சென்னனின் சொத்தாChennan's property அல்லது சென்னன் பாதுகாக்கும் அவரது எஜமானரின் சொத்தா எனவே இது என் மனதில் வரும் ஒரு கேள்வி மற்ற கேள்வி என்னவென்றால் தான் விட்டுச்செல்லும் தனது உடைமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றே சென்னன் தனது நாயை விட்டுவிட்டு சென்று விட்டாரா எனவே இவை என் மனதில் எழுந்த சில கேள்விகள் ஆனால் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் நமக்கு தெரியாது ஏனென்றால் சென்னன் அல்லது அவரது எஜமானரின் மனதைக் கடந்து செல்லக்கூடிய இந்த யோசனைகள் அனைத்தையும் பற்றி விவரிப்பவர் மிகவும் வெளிப்படையாக விளக்கவில்லை இப்போது நாய்கள் எந்த மனிதனையும் குறிக்கும் ஒரு குறியீடாக திகழ்கிறது இந்த குறிப்பிட்ட கதையில் உதவியற்ற மற்றும் விரக்தியில் தனியாக கஷ்டப்படுகிற அனைவரையும் நாய் குறிக்கிறது கடுமையான வானிலையின் போது தனிமை மற்றும் விரக்தியின் பின்னணியில் தவிக்கும் மனிதனின் கூக்குரலுடனும் துக்கத்துடனும் நாயின் அலறல் ஒப்பிடத்தக்கது ஆகவே சென்னனின் நாயானதுChennans dog தனிமையில் விரக்தியடைய வல்லவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள மக்களின் முழுப் பிரிவினருக்கும் மேலும் அவர்களின் சிக்கலான சூழ்நிலையிலிருந்து அவர்களை மீட்க எந்த உதவியும் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு பிரதிநிதியாகும் இப்போது எல்லா சின்னங்களையும் மையக்கருத்துகளையும் சேகரித்து அவற்றின் கருப்பொருள் தாக்கங்களைக் கண்டுபிடிப்போம் எனவே படகு தவளை முதலை மற்றும் நாய் எதைக் குறிக்கிறது என்பதைப் பார்த்தோம் எனவே இறுதியில் எனது விளக்கம் என்னவென்றால் நமது சமூகம் ஆழமாக பிளவுபட்டுள்ளது மற்றும் துன்பத்தைப் பொறுத்தவரை பலவீனமானவர்கள் பொதுவாக அவமதிக்கப்படுகிறார்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள் அழிக்கப்படுவார்கள் இன் த ஃப்ளட்' ன் என்ற இந்த கதையில் இந்த கதை நுட்பங்கள் மூலம் சிவசங்கர பிள்ளை அவர்களால் நெய்யப்பட்ட செய்திகளாக புனையப்பட்டவையாக இருக்கின்றன இப்போது என்னுடைய விரிவுரையின் இந்த பகுதியில் இன் த ஃப்ளட்' எனும் சிறுகதையின் கதைக்களத்தை பற்றி குஸ்வந்த் சிங் அவர்களின் கருத்தை உபயோகிக்க விரும்புகிறேன் மேலும் அதன் தாக்கங்களைக் காண விரும்புகிறேன் இப்போது குஸ்வந்த் சிங் சிறுகதை பற்றி என்ன கூறுகிறார் அவரைப் பொறுத்தவரை ஒரு சம்பவம் அல்லது ஒரு கருப்பொருளை விளக்கும் தொடர் சம்பவங்களைச் சுற்றி ஒரு பெரிய சிறுகதை கட்டப்பட வேண்டும்குஸ்வந்த் சிங்கின் கூற்றுப்படி அதில் கருப்பொருளின் ஒற்றுமை இருக்க வேண்டும் அல்லது அது ஒரு பாத்திரத்தை அல்லது அந்த ஒரு கதாபாத்திரத்திற்கும் அவனைச் சுற்றியுள்ள மற்ற கதாபாத்திரங்களுக்கும் இடையிலான சமன்பாட்டை சித்தரிக்க வேண்டும் எனவே ஒரு சிறந்த சிறுகதையானது கருப்பொருளில் ஒற்றுமை கொண்டிருக்க வேண்டும் என்பது குறித்து குஸ்வந்த் சிங் உருவாக்கிய முக்கிய குறிப்பாகும் 'இன் த ஃப்ளட்'என்னுடைய புரிதலானது இந்த தர்க்கத்தை ஒட்டிக்கொண்டது இது ஆரம்பத்தில் சென்னனின் சூழ்நிலைகளையும் ஒரு பெரிய வெள்ளத்தின் போது அவரது நாயின் மோசமான சூழ்நிலையையும் படம் பிடித்து காட்டுகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கதாபாத்திரங்கள் இந்த கதையில் உள்ளன மேலும் அவை வெள்ளத்தின் இந்த பெரிய சம்பவத்தால் ஒன்றுபடுகின்றன சென்னனின் நாய்க்கும்Chennan's dog மற்றவர்களுக்கும் இடையிலான சமன்பாடானது கதையில் சமூகத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிறது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது இரண்டு கதாபாத்திரங்களைச் சுற்றி ஒரு கதையை புனைவதன் அர்த்தம் இது தான் ஒரு விவரிப்பின் அத்தகைய புனைவு மூலம் தீங்கற்ற தன்மை அல்லது வாழ்க்கையின் மோசமான தன்மை இந்த குறிப்பிட்ட கதையின் சூழலில் தெளிவாகவோ அல்லது வெளிப்படையாகவோ வெளிப்படுகிறது குஸ்வந்த் சிங் கூறும் இரண்டாவது விஷயம் இது தான் ஒரு சிறுகதை என்பது மிகவும் அருமையானது மற்றும் அதன் கதாபாத்திரங்கள் மற்றும் சூழ்நிலைகள் எழுத்தாளர் அவற்றை உருவாக்குவதில் எடுத்துக்கொள்ளும் அக்கறை காட்டுகின்றன அவை உண்மையின் வளையத்தையும் வெளிப்படுத்தும் செய்தியையும் message" to convey கொண்டிருக்க வேண்டும் எனவே கதாபாத்திரங்களும் சூழ்நிலைகளும் மனதைக் கவர்வதாக இருக்கலாம் அவை கிட்டத்தட்ட யதார்த்தமற்றவையாக இருக்கலாம் அவை அற்புதமானவையாக இருக்கலாம் ஆனால் அவைகள் சத்தியத்தின் வளையத்தைக் கொண்டிருக்க வேண்டும் வாசகர்கள் அந்த கதையை விட்டு விலகிச் செல்லும்போது சத்தியத்தின் தோற்றம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை தனதாக்கிக் கொண்டு செல்ல வேண்டும் ஆகவே'இன் த ஃப்ளட்' ன் விஷயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இன் த ஃப்ளட்' என்ற சிறுகதையில் நிச்சயமாக உண்மையின் வளையம் உள்ளது கதையின் பின்னணி கேரளா பிராந்தியத்தின் சூழலில் மீண்டும் மீண்டும் வரும் மழைக்காலம் மற்றும் கனமழையால் ஏற்படும் வெள்ளம் பற்றிக் கூறப்பட்டிருக்கிறது மேலும் சிவசங்கர பிள்ளை எழுதிய இந்த கதையானது ஒரு நாயின் சோகமான கூறுகளை மட்டுமல்ல 1924 ஆம் ஆண்டு குட்டநாட்டில் அமைந்துள்ள தகழி என்ற இடத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் நிகழ்ந்த சோகத்தையும் சித்தரிக்கிறது என்று சில விமர்சகர்கள் கூறுகின்றனர் எனவே இந்த விமர்சகர்களின் கூற்றுப்படி 1924 ஆம் ஆண்டு கேரள மாநிலத்தில் குறிப்பாக குட்டநாட்டில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் உருவாக்கப்பட்ட தொனியையும் மன நிலையையும் சூழலையும் சிவசங்கர பிள்ளை இந்த சிறுகதையில் கையாண்டுள்ளார் எனவே அத்தகைய வெள்ளத்தின் போது ஒரு நாயின் சோகம் மிகவும் சாத்தியமே என்பதை நாம் அறிவோம் எனவே கதைக்கு ஒரு யதார்த்தமான முன்னோக்கு நிச்சயமாக இருக்கிறது எனவே இந்த கதை சொல்லும் செய்தி என்ன துயரம் பலவீனமானவர்களையும் வெளியேற்ற பட்டவர்களையும் வேறுபட்டவர்களையும் தாக்குகிறது என்னும் செய்தி தான் இந்தக் கதை மூலம் நமக்கு தெளிவாகத் தெரிகிறது நாய் மனிதரல்லாத வேற்று இனத்தை சேர்ந்தது மிகவும் எளிமையானது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எழுத்தாளர் நாயிற்கு வெளியேற்றப்பட்ட பலவீனமான மற்றும் வித்தியாசமான ஒரு அடையாளத்தை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் உணர வேண்டும் எனவே நாய் மனிதன் அல்லாதது என்ற இந்த எண்ணம் பலருக்கு இருப்பதனால் அதன் மீது அனுதாபம் காட்டுவது முடியாத ஒன்றாகும் எனவே நாய்க்கு மக்கள் அனுதாபம் காட்டுவது கடினம் ஏனென்றால் அது அவர்களுக்கு மிகவும் வித்தியாசமானது எனவே நாம் அதை மனதில் கொள்ள வேண்டும் குஸ்வந்த் சிங் பரிந்துரைக்கும் கடைசி புள்ளி என்னவென்றால் ஒரு பெரிய சிறுகதை இருந்தால் அதன் வாலில் தேள் கொடுக்கு போல இருக்க வேண்டும் கர்லிக்யூ என்பது கதையின் சுருக்கமான ஒரு சுருள் ஆகும் ஒரு கர்லிக்யூ என்பது ஒரு சுருள் போல கதையை ஒரு கருப்பொருள் பாணியில் அல்லது ஒரு கருத்தியல் வழியில் தொகுக்கும் ஒரு திருப்பம் ஆகும் இப்போது 'இன் த ஃப்ளட்' என்னும் கதையில் உள்ள திருப்பத்தைப் பார்ப்போம் ஆகவே 'இன் த ஃப்ளட்' முடிவானது என்ன என்று பார்ப்போம் இது கதையின் கடைசி பகுதியாகும் ஒரு நாள் சென்னன் தனது குடிசை ஏற்கனவே இருந்த இடத்திற்கு அருகே நீந்தி தனது நாயைத் தேடினார் தென்னைமரங்களில் ஒன்றின் கீழ் ஆழமற்ற நீரின் ஓரங்களில் ஒரு நாயின் சடலம் மெதுவாக ஆடுவதைக் கண்டார் அது தனது நாய் தானா என்று சோதிக்க சென்னன் அதை தனது காலால் திருப்பி பார்த்ததார் அது தனது நாயாக இருக்கலாம் என்று நினைத்தார் விலங்கின் காதுகளில் ஒன்று காணவில்லை நாய் என்ன நிறம் என்று கூட சொல்ல முடியாத நிலையில் இருந்தது ஏனெனில் அதன் தோல் அழுகிவிட்டது எனவே இது கதையின் இறுதிப் பகுதி ஆகும் ஒரு திருப்பம் என்று இருந்தால் நாம் இங்கே திருப்பத்தைத் தேடலாம் இந்த பத்தியைப் பற்றிய எனது விளக்கம் என்னவென்றால் இந்த பத்தியைப் படித்தபோது என்னைத் தாக்கிய விஷயம் என்னவென்றால் சென்னன் தனது கால்களைப் பயன்படுத்தி தனது விசுவாசமான நாயின் சடலத்தைத் திருப்பினார் அந்த நாய் தனது எஜமானரின் வீடு சென்னனின் வீடு மற்றும் பொருட்களைப் பாதுகாக்க அந்த நாய் தன்னால் முடிந்தவரை போராடியது ஆகவே என்னைப் பொறுத்தவரை அவரது இறந்த நாயின் சடலத்தைத் திருப்ப அவர் பாதத்தைப் பயன்படுத்துவதே மிகவும் நெருடலான அம்சமாகும் நிச்சயமாக இது ஒரு இறந்த விஷயம் என்று நீங்கள் கூறலாம் மாறாக நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் வெளிப்படையாக இறந்த ஒன்றைத் தொட உங்கள் கைகளைப் பயன்படுத்த மாட்டீர்கள் ஆனால் நாம் படித்த பெரிய கதையைப் பற்றி சிந்திக்க வேண்டும் சிந்தனை செயல்முறை அல்லது நாய் அனுபவித்த உணர்ச்சிகள் அல்லது மோசமான சூழ்நிலைகள் போன்றவைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் எனவே அந்த விவரிப்புகள் அனைத்தும் நம் கண்களுக்கு முன்னால் உள்ளன எனவே அந்த யோசனைகளை மனதில் கொண்டு நாயின் நிலைமையை சென்னனின் சூழ்நிலையுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் சென்னன் நாயுடன் தொடர்புபடுத்தும் விதத்தில் முரண்பாட்டின் ஒரு சிறிய கூறு உள்ளது எனவே என்னைப் பொறுத்தவரை விசுவாசமான நாய் சோகமாக இறந்துவிட்டது என்று ஒரு தொடர்பு இருக்கிறது என்று நீங்கள் கூறலாம் இவைகள்தான் நம்மிடம் உள்ள கேள்விகள் எனவே சிந்திக்க வேண்டிய சில கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கு யூகித்து பதில்களை தேட வேண்டும் சிவசங்கர பிள்ளை நமக்குக் கொடுத்த கதையின் பெரிய சூழலைப் பற்றி மனதில் வைத்து பதில்களைக் காணலாம் மனதில் கொள்ள வேண்டிய மற்றுமொரு சுவாரஸ்யமான விஷயம் விலக்கி வைத்தலின் இயற்கை சிறுகதையில் நீக்கங்கள் உள்ளன சிறுகதை என்பது உங்களுக்கு எல்லாவற்றையும் தராத ஒரு வகையாகும் இது மனிதர்களின் வாழ்க்கை பற்றி ஒரு மேலோட்டமான பார்வை மட்டுமே தரக்கூடியது எனவே இது ஒரு சாளரம் ஆகும் நாவலைப் போலல்லாமல் ஒரு சிறுகதையில் முழு அளவிலான உணர்ச்சிகள் மற்றும் சிந்தனை செயல்முறைகள் நமக்கு கிடைக்காது எனவே தந்திரோபாய நீக்கங்கள் குறித்து ஹென்றி ஜேம்ஸ் அவர்கள் தந்திரோபாய நீக்கங்கள் ஏற்படுவது நேரடியாகக் குறிப்பிடுவதைக் காட்டிலும் பொருளைக் குறிக்கின்றன என்று அவர் கூறுகிறார் எனவே சிறுகதைகளில் நேரடி அறிக்கையை விட தாக்கங்கள் மட்டுமே உள்ளன எனவே சென்னன் தனது நாயை ஒரு குடிசையில் விட்டுவிட்டதைப் பற்றிய அவரது எண்ணங்களை பற்றி நமக்குத் தெரியாது சென்னனின் அந்த எண்ணங்களை கதை நமக்குத் தரவில்லை எனவே நாயை இழந்ததற்கு பிறகு சென்னன் என்ன நினைக்கிறார் என்பதை அறிய நினைப்பது வெற்று சுவரில் இடித்துக்கொள்வது போல் ஆகும் வெள்ளத்தில் தனது நாயை இழந்த சென்னனின் எண்ணங்களும் நமக்கு தெரியாது எனவே இந்த பத்தியைப் பார்த்தால் இழப்பின் அடிப்படையில் சென்னன் உண்மையில் என்ன நினைக்கிறான் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை சிந்திக்க ஒரே குறிப்பு இங்கே சென்னன் இது தனது நாய் என்று சோதிக்க அதை தனது காலால் திருப்பினார் அது தனது நாயாக இருக்கலாம் என்று அவர் நினைத்தார் அது அவரது சொந்த நாய் இது தவிர சென்னன் தனது நாயை இழந்த வேதனையை உணர்கிறான் என்று சொல்ல எந்த ஆலோசனையும் இல்லை எனவே நான் சொன்னது போல் ஆழமற்ற நீரில் சடலத்தைத் திருப்ப அவரது பாதத்தைப் பயன்படுத்துவது அதன் உடலின் மென்மையான அசைவுகளுக்கு சூழலில் மோசமான சைகையாகும் மீண்டும் இது இங்கே எழுத்தாளர் கொண்டு வந்த ஒரு சுவாரஸ்யமான மாறுபாடாகும் இங்கே நாம் ஒரு நாயின் பிணம் ஆழமற்ற நீரால் மெதுவாக அசைந்து கொண்டிருக்கிறது இங்கே ஒரு மனிதன் தனது பாதத்தைப் பயன்படுத்தி சடலத்தைத் திருப்புகிறான் மனதில் படிநிலை சிந்தனைகளின் தொகுப்பைக் கொண்ட ஒரு மனித இயல்புக்கும் இயற்கையின் இயல்புக்கும் உள்ள வேறுபாடாகும் இறந்த விசுவாசமான நாயைப் பார்க்க தனது கால்களைப் பயன்படுத்துவதற்கும் ஒரு வேறுபாடு உள்ளது ஆகவே நாய் கடைசி வரை ஒரு முக்கியமற்ற உயிரினமாகத் தொடர்ந்து இருந்து வருகிறது எனவே இது நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும் எனது உரையை பார்த்ததற்கு நன்றி அடுத்த அமர்வில் நான் உங்களைப் சந்திக்கிறேன்